இப்போது பொதுவான மூல பெருக்கியில் MOS டிரான்சிஸ்டரின் சிறிய சமிக்ஞை வெளியீட்டு கடத்துத்திறன் g d s இன் விளைவைப் பார்ப்போம் இது நம்மிடம் இருந்த பொதுவான மூல பெருக்கி அமைப்பு நம் முந்தைய எடுத்துக்காட்டில் 100 கிலோ ஓம்ஸ் மூல எதிர்ப்பு உள்ளது நான் முன்பு இருந்த அதே மதிப்புகளை சரியாக எடுத்துக்கொள்கிறேன் இந்த சார்பு எதிர்ப்பை நாம் கொண்டிருந்தோம் அவை R s ஐ விட அதிகமாக உருவாக்கப்படுகின்றன இதனால் R s மற்றும் இந்த சார்பு எதிர்ப்பாளர்களுக்கு இடையில் மின்னழுத்தப் பிரிவு இல்லை இந்த V கள் அனைத்தும் வாயில் மற்றும் மூலத்தின் குறுக்கே தோன்றும் மற்றும் சார்பு வடிகால் பக்கத்தில் நாம் R D வேண்டும் நாம் 100 கிலோ ஓம் சுமை எதிர்ப்பைப் பயன்படுத்தியுள்ளோம் இதனால் 23 வோல்ட் விநியோகத்தில் இருந்து 20 வோல்ட்கள் கைவிடப்பட்டு MOS டிரான்சிஸ்டர் முழுவதும் 3 வோல்ட்கள் விடப்படுகின்றன மற்றும் சுமை எதிர்ப்பும் 100 கிலோ ஓம் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த வழக்கில் செயல்படும் புள்ளி இது ஏற்கனவே முன்பே வேலை செய்யப்பட்டது என்பதை நாங்கள் அறிவோம் நீங்கள் விவரங்களை மறந்துவிட்டால் தயவுசெய்து அந்தப் பாடத்திற்குச் சென்று மீண்டும் அதைச் செயல்படுத்தவும் அது கூடுதல் பயிற்சியாக இருக்கும் எனவே இயக்க புள்ளி மூன்று வோல்ட் V G S மூன்று வோல்ட் V D S 200 மைக்ரோஆம்பியர்களின் வடிகால் மின்னோட்டத்திற்கு ஒத்திருக்கிறது இந்த இயக்க புள்ளியில் சிறிய சமிக்ஞை டிரான்ஸ் கடத்துத்திறன் g m 200 மைக்ரோ சீமென்ஸ் இதைத்தான் நாங்கள் கணக்கிட்டோம் எனவே இப்போது கேள்வி என்னவென்றால் சேனல் நீளம் பண்பேற்றம் அல்லது 1 பிளஸ் லாம்ப்டா V D S இன் கூடுதல் காரணி செறிவூட்டல் பகுதியில் வடிகால் மின்னோட்ட வெளிப்பாட்டில் தோன்றும் இப்போது முன்பு விவாதித்தது போல் சேனல் நீளம் மாடுலேஷன் இருந்ததால் ஆப்பரேட்டிங் பாயின்ட் கரண்ட் சரியாக மாறுகிறது ஏனெனில் கேட் கரண்ட் இன்னும் பூஜ்ஜியமாக இருப்பதால் மூன்று வோல்ட்களின் V G S ஆனது மாறாது ஆனால் மூன்று வோல்ட் கேட் மின்னழுத்தத்திற்கு மின்னோட்டம் இருநூறு மைக்ரோஆம்பியர்களாக இருப்பதற்குப் பதிலாக அது V D S ஐயும் சார்ந்திருக்கும் அதை நீங்கள் கணக்கிடலாம் ஆனால் நான் குறிப்பிட்டது போல் பொதுவாக லாம்ப்டா V D S இன் விளைவைக் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் இயக்கப் புள்ளிக் கணக்கீடுகளைச் செய்கிறோம் எனவே I D ஆனது 200 மைக்ரோஆம்பியர்களில் இருக்கும் எனவே V D S 3 வோல்ட் மற்றும் பலவற்றில் இருக்கும் என்று கருதுவோம் மற்றும் இதேபோல் g m 200 மைக்ரோ சீமென்ஸில் இருக்கும் எனவே இதன் காரணமாக இயக்க புள்ளியில் ஏற்படும் மாற்றங்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஆனால் அதே பெருக்கியின் இந்த சிறிய சிக்னல் படம் எங்களிடம் உள்ளது மேலும் C 1 மற்றும் C 2 போதுமான அளவு பெரியதாக இருந்தால் அவற்றைப் போதுமான அளவு பெரியதாகக் கணக்கிடுவது எப்படி என்பது இப்போது நமக்குத் தெரியும் அவர்கள் சிக்னல் அதிர்வெண்ணில் ஷார்ட்ஸை நடத்துகிறார்கள் எனவே இப்போது அவை ஷார்ட்ஸாக நடந்து கொண்டால் மற்றும் R s உடன் ஒப்பிடும்போது R 2 மற்றும் R 1 மிகவும் பெரியதாக இருந்தால் அவற்றை எழுதுகிறேன் C 1 C 2 மிகப் பெரியது நான் மதிப்பைக் குறிப்பிடவில்லை ஆனால் அதை எவ்வாறு கணக்கிடுவது என்பது எங்களுக்குத் தெரியும் இதேபோல் R 1 மற்றும் R 2 ஆகியவை R s ஐ விட அதிகம் இந்த நிலையில் நமது முந்தைய கணக்கீட்டின்படி சிறிய சிக்னல் ஆதாயம் V இன் V s ஆனது மைனஸ் g m R D இணையான RL என்பதை நாம் அறிவோம் இப்போது MOS டிரான்சிஸ்டரின் வடிகால் மற்றும் மூலத்தின் குறுக்கே சேனல் நீள பண்பேற்றத்தின் விளைவு என்ன எங்களிடம் ஒரு சிறிய சமிக்ஞை நடத்துதல் g d s உள்ளது எனவே எங்களிடம் இந்த கூடுதல் கடத்தல் g d s உள்ளது மீண்டும் g d s என்பது அடிப்படையில் லாம்ப்டா I D என்றும் லாம்ப்டாவை புள்ளி பூஜ்ஜிய ஐந்து வோல்ட் தலைகீழாக நான் எடுத்துக் கொண்டால் இந்த g d s பத்து மைக்ரோ சீமென்ஸ் அல்லது 100 கிலோ ஓம்ஸ் எதிரொலியாக மாறும் எனவே வடிகால் மூலத்தில் தோன்றும் மின்தடையானது 100 கிலோ ஓம்ஸ் ஆகும் இனி இதன் விளைவு என்ன என்பதை மிக எளிதாகப் பார்க்க முடிகிறது இது R D மற்றும் RL உடன் இணையாகத் தோன்றும் வடிகால் மற்றும் மூலத்தின் குறுக்கே R D வடிகால் முழுவதும் R L மற்றும் சிறிய சிக்னல் அதிகரிக்கும் படத்தில் ஆதாரம் உள்ளது இப்போது இந்த r d s அல்லது g d s வடிகால் மற்றும் மூலத்தின் குறுக்கே தோன்றும் இதன் மூலம் g d s என்பது கடத்துத்திறனுடன் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் r d s என்பது மின்தடையுடன் பயன்படுத்தப்படுகிறது எனவே r d s என்பது 100 கிலோ ஓம்ஸ் மற்றும் இது அடிப்படையில் g d s இன் பரஸ்பரமாகும் எனவே என்ன நடக்கிறது இந்த மூன்று மின்தடையங்களும் இணையாக உள்ளன தற்போதைய g m முறை V G S இந்த மின்தடையங்களின் இணையான கலவையில் செல்கிறது எனவே மின்னழுத்தம் R D S இணையான R D இணை R L முறை V G S இன் துருவமுனைப்பினால் வெளியீடு மின்னழுத்தம் மைனஸ் g m ஆக இருக்கும் அல்லது V G S இன் ஆதாய V மைனஸ் g m R D S இணையான R D இணை R L ஆக இருக்கும் இப்போது இது மட்டும் குறைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆதாயம் ஏனெனில் R D மற்றும் RL க்கு இணையாக எங்களுக்கு ஒரு கூடுதல் எதிர்ப்பு உள்ளது நிகழ்வுகளின் வரிசையை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் மைனஸ் g m RL ஐப் பெற முயற்சித்தோம் மேலும் g m இன் மதிப்புகள் 200 மைக்ரோ சீமென்ஸ் மற்றும் RL 100 கிலோ ஓம்ஸ் ஆக இருப்பதால் இந்த மதிப்பு 20 ஆக இருக்கும் மேலும் நாம் உண்மையில் பெறுவது மைனஸ் g m R D இணையான RL ஆகும் ஏனெனில் R D தவிர்க்க முடியாதது மற்றும் R D ஐ மேலும் மேலும் உயர்த்த முயற்சி செய்யலாம் ஆனால் அதற்கு பெரியதும் பெரியதும் தேவைப்படும் வழங்கல் மின்னழுத்தம் R D ஐ 100 கிலோ ஓம்ஸ் என்று தேர்வுசெய்தால் அதே RL ஐப் போலவே ஆதாயம் முன்பு இருந்ததை விட பாதியாக மாறும் எனவே நமக்கு மைனஸ் 10 மட்டுமே கிடைக்கும் இறுதியாக நாம் பெறுவது கூட இணையாக r d கள் இருப்பதைக் கூட இல்லை இந்த விஷயத்தில் தற்செயலாக r d s 100 கிலோ ஓம்ஸ் ஆகும் எனவே மைனஸ் g m r d s இணையான R D இணை RL ஆனது மைனஸ் ஆறு புள்ளி ஏழு ஆறு புள்ளி ஆறு ஏழு என மாறும் எனவே r d s இன் விளைவு பொதுவான மூல பெருக்கி மற்றும் பொதுவாக எந்த பெருக்கியின் ஆதாயத்தைக் குறைப்பதாகும் நீங்கள் கவனிக்கும் ஒன்று r d s இவற்றுடன் இணையாகத் தோன்றும் எனவே நீங்கள் RL ஐ முடிவிலியாகவும் R D ஐ முடிவிலியாகவும் அமைத்தாலும் எப்படியாவது ஒரு சார்பு வழியைக் கண்டறிந்து சுமை எதிர்ப்பு எதுவும் இல்லை ஆதாய அளவின் அதிகபட்ச மதிப்பு g m r d ஆக இருக்கும் ஏனெனில் இந்த ஆதாயம் V ஆல் V இல்லை இது மைனஸ் g m R D க்கு இணையான RL பேரலல் r d s ஆகும் நான் கருத்தில் கொண்டால் அதன் அளவு ப்ளஸ் ஆகிறது மேலும் இது g m rd s ஐ விட குறைவாக இருக்கும் என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே இந்த g m rd s இரண்டும் டிரான்சிஸ்டரின் அளவுருக்கள் மட்டுமே உங்களிடம் ஒரு டிரான்சிஸ்டர் கிடைத்ததும் அதன் இயக்கப் புள்ளியை நீங்கள் முடிவு செய்தவுடன் இந்த எண் சரி செய்யப்பட்டது ஒரு டிரான்சிஸ்டரிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய அதிகபட்ச வரம்பு அதிகமாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கலாம் என்று இது உங்களுக்குச் சொல்கிறது இந்த வரம்பிற்கு நீங்கள் பெரிய அல்லது சிறிய எண்ணிக்கையை வைத்திருக்கலாம் ஆனால் ஒரு வரம்பு இருக்கும் எனவே R D முடிவிலியை நோக்கிச் செல்லும் மாயாஜால வழிகளை நீங்கள் கண்டறிந்தாலும் உங்களிடம் எந்த சுமை எதிர்ப்பும் இல்லை நீங்கள் இன்னும் ஒரு டிரான்சிஸ்டரிலிருந்து முடிவிலி ஆதாயத்தைப் பெற முடியாது MOS டிரான்சிஸ்டரின் சிறிய சிக்னல் படத்தைப் பார்த்தால் வெளியீடு நடத்துதல் g d s அல்லது வெளியீட்டு எதிர்ப்பு r d s உட்பட இது எப்படியும் தெளிவாகத் தெரியும் இப்போது இது g m V G S கேட் சோர்ஸ் மற்றும் வடிகால் மேலும் MOS டிரான்சிஸ்டரில் கூடுதல் கூறுகள் எங்கும் தோன்றாமல் சரியான இயக்கப் புள்ளியை எப்படியாவது நிறுவ முடியும் என்று சொல்லலாம் எனவே சிறிய சிக்னலில் நாம் வைத்திருக்கும் அனைத்து சுற்று இதுதான் அதை எப்படி செய்வது என்று கவலைப்பட வேண்டாம் ஆனால் நாம் அதைச் செய்தால் இது நம்மிடம் உள்ள சர்க்யூட் ஆகும் எனவே இங்கு மின்னோட்டம் g m V G S ஆகும் இது அனைத்தும் g d s கடத்துகையில் செல்கிறது எனவே இந்த மின்னழுத்தம் மைனஸ் g m by g d s மடங்கு V G S ஆக இருக்கும் இது மைனஸ் g m r d s மடங்கு V G S ஆக இருக்கும் இதுவே அதிகபட்சமாக நாம் பெறப் போகும் ஆதாயமாகும் எனவே இந்த g m r d s எண் குறிப்பிடத்தக்க எண் மற்றும் இது ஒரு டிரான்சிஸ்டரின் உள்ளார்ந்த ஆதாய வரம்பு ஆகும் இது ஒரு நிலையான எண் அல்ல இது இயக்க புள்ளியையும் சார்ந்துள்ளது மேலும் சேனல் நீள பண்பேற்றத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திய பாடத்தில் நான் குறிப்பிட்டது போல குணகம் லாம்ப்டா டிரான்சிஸ்டரின் நீளத்தைப் பொறுத்தது ஆனால் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அடையக்கூடிய ஆதாயத்திற்கு சில உச்ச வரம்புகள் உள்ளன எனவே இந்த பகுதி தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் எனவே முழுமைக்காக ஒரு MOS டிரான்சிஸ்டர் சிறிய சமிக்ஞை மாதிரியில் நீங்கள் வெளியீட்டு நடத்துதலைச் சேர்க்க வேண்டும் இப்போது கணக்கீடுகள் மிகவும் சிக்கலானதாக இருப்பதால் நாங்கள் அதை இயக்க புள்ளியில் சேர்க்கவில்லை மேலும் g m மற்றும் பலவற்றைக் கணக்கிடுவதற்கு அதைச் சேர்க்கவில்லை இருப்பினும் நாம் சில கூடுதல் முயற்சியுடன் இதைச் செய்யலாம் எனவே இயக்க புள்ளி கணக்கீடுகள் மற்றும் g m கணக்கீடுகளுக்கு வேறுவிதமாகக் குறிப்பிடப்படாவிட்டால் லாம்ப்டாவின் விளைவைத் தவிர்க்கவும் ஆனால் லாம்ப்டா MOS டிரான்சிஸ்டருக்கு g d s வெளியீட்டு கடத்துதலை ஏற்படுத்தும் நீங்கள் வைத்திருக்கும் எந்த சர்க்யூட்டிலும் MOSFET இன் சிறிய சிக்னல் படத்தில் நீங்கள் சேர்க்க வேண்டும் நிச்சயமாக g m g d s போன்றவையும் இயக்கப் புள்ளியைப் பொறுத்தது